முதல் கட்டத்திற்கு திரவத்தால் நிரப்பப்பட்ட பீக்கரை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனவே அந்த வெப்பநிலை வரை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரம்பு இருக்கும் மற்றும் நான் இந்த கொதிக்கும் வளைவை உருவாக்கத் தொடங்கினால் இயற்கையான வெப்பச்சலனத்தின் மூலம் மட்டுமே வெப்ப பரிமாற்றத்தால் ஏற்படும் செயல்முறை நடைபெறும் எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதி உள்ளது அதுவரை வெப்பப் போக்குவரத்தின் முதன்மை முறை அல்லது போக்குவரத்தின் ஆதிக்கம் செலுத்தும் முறை இயற்கையான வெப்பச்சலனம் ஆகும் மேலும் நான் இங்கு வெப்பத்தை கொடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது வெப்பநிலை மேற்பரப்பு ஆகும் எப்போதாவது குமிழ்கள் உருவாகும் ஆங்காங்கே குமிழ்கள் கீழ் மேற்பரப்பில் உருவாகும் மேலும் அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக அவை மேலே நகரத் தொடங்கும் இது உள்ளே உள்ள மறுசுழற்சி இயக்கத்தை அமைக்கும் இந்த கொள்கலன் மற்றும் இயற்கையான வெப்பச்சலனத்தை ஏற்படுத்துகிறது இங்கு முதன்மையான வெப்பப் போக்குவரத்து முறையானது திரவத்தின் இடப்பெயர்ச்சியின் காரணமாக வெப்பச்சலனத்தின் மூலம் நடக்கும் இயற்கையான வெப்பச்சலனம் ஆகும் திரவத்தின் மேற்பரப்பின் அதிகபட்ச தொடர்பு இன்னும் எடுக்கப்பட்டால் ஆங்காங்கே குமிழ்கள் உருவாகும் எனவே வெப்பத்தின் முதன்மை போக்குவரத்து திடமான மேற்பரப்புக்கும் திரவ மேற்பரப்புக்கும் இடையில் மட்டுமே உள்ளது அதாவது அது மேற்பரப்புடன் தொடர்பு கொண்ட திரவமாகும் இது கொதிநிலையின் இயற்கையான வெப்பச்சலன முறை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் இரண்டாவது நியூக்ளியேட் கொதிநிலை என்று அழைக்கப்படுகிறது நியூக்ளியேட் கொதிநிலை உண்மையில் இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது வெற்று வெப்பச்சலனம் இது வரை உள்ளது எனவே அதிகபட்சம் வரை நான் இதை மாக்சிமா C என்று அழைத்தால் இது மீண்டும் ΔT க்கும் கொதிக்கும் வெப்பத்தின் பாய்ச்சலுக்கும் நடக்கிறது எனவே இது திரவம் என்றும் கீழே ஒரு வெப்ப அமைப்பு உள்ளது எனவே என்ன நடக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை இந்த வளைவின் ஊடுருவல் புள்ளி இருக்கும் ஊடுருவல் புள்ளி வரை இங்கு வரும் நீராவிகளின் குறிப்பிடத்தக்க குமிழ்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே கீழ் மேற்பரப்பில் இப்போது குறிப்பிடத்தக்க அளவு குமிழிகள் இருக்கும் இப்போது வெப்பப் போக்குவரத்து என்பது வெற்று வெப்பச்சலனத்தால் மட்டுமல்ல நீராவி குமிழியுடன் தொடர்பு கொண்ட கீழ் மேற்பரப்பில் நல்ல பகுதி இருப்பதால் நீராவியால் கடத்தப்படும் உணர்திறன் வெப்பம் மற்றும் அதே திரவத்தின் திரவ கட்டத்தால் கொண்டு செல்லப்படும் உணர்திறன் வெப்பம் ஆகிய இரண்டும் வெப்பப் போக்குவரத்து ஆகும் எனவே இப்போது கட்ட மாற்றம் திரவ மற்றும் நீராவி கட்டங்களின் வெப்பப் போக்குவரத்தை பாதித்துள்ளது இப்போது திரவத்துடன் ஒப்பிடும்போது நீராவி கட்டத்தின் கடத்துத்திறனின் தன்மை என்ன அது எப்போதும் குறைவாகவே இருக்கும் சரியா எனவே நீராவி கட்டத்தின் கடத்துத்திறன் எப்போதும் திரவத்தின் கடத்துத்திறனை விட குறைவாக இருக்கும் என்ன நடக்கிறது என்றால் ஊடுருவும் புள்ளி வரை ஆற்றலின் பெரும்பகுதி திரவ கட்டத்தால் கொண்டு செல்லப்படுகிறது எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வெப்பப் போக்குவரத்து குணகம் ஊடுருவல் புள்ளி வரை தொடர்ந்து அதிகரிக்கும் திரவம் அல்லது நீராவி கட்டம் மூலம் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவை மாற்றியமைக்கும் சூழ்நிலை இன்னும் உள்ளது எனவே அது கொதிக்கும் மூன்றாவது நிலை நியூக்ளியேட் கொதிநிலை இன்னும் அணுக்கருவில் உள்ள பொறிமுறைகள் நியூக்ளியேட் கொதிநிலை என்பது கீழ் மேற்பரப்பில் குறிப்பிடத்தக்க நீராவி உருவாக்கம் குமிழி உருவாக்கம் இருக்கும் மேலும் இந்த குமிழ்கள் சில அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உருவாகின்றன ஏனெனில் அவை ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்து நீராவி ஸ்ட்ரீம் என்று அழைக்கப்படுவதை நன்றாக உருவாக்குகின்றன எனவே இவை நீராவி நீரோடைகள் ஒன்றாகச் செல்லும் நீராவி நீரோட்டத்தைப் பார்க்கத் தொடங்குங்கள் எனவே நீராவியின் ஒரு சேனல் உருவாக்கப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து இப்போது நீராவி கட்டத்தால் மேற்கொள்ளப்படும் வெப்பத்தின் காரணமாகும் எனவே வெப்பப் போக்குவரத்தின் ஆதிக்க முறையில் மாற்றம் ஏற்படும் வெப்பப் போக்குவரத்து இப்போது முதன்மையாக நீராவியால் எடுத்துச் செல்லப்படும் வெப்பத்தின் காரணமாகும் எனவே வெப்பம் முதன்மையாக நீராவி மூலம் கொண்டு செல்லப்படுகிறது ஏனெனில் நீராவி கட்டத்தின் அடர்த்தி கணிசமாக சிறியதாக உள்ளது எனவே ஒருங்கிணைத்தல் மிக விரைவாக ஏற்படும் மேலும் அவை மிக விரைவாக நகரும் இது உண்மையில் இந்த அறையில் உள்ள திரவத்தில் மறுசுழற்சியை அதிகரிக்கப் போகிறது எனவே தீவிரமான கலவை அறிமுகப்படுத்தப்படும் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் கலவை அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது என்ன நடக்கிறது என்றால் நீராவியின் கடத்துத்திறன் திரவத்தின் கடத்துத்திறனை விட மிகச் சிறியதாக இருப்பதால் கடத்தப்படும் வெப்பத்தின் நிகர அளவு குறைக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உருவாகும் நீராவியுடன் வெப்பப் போக்குவரத்து குணகம் குறையத் தொடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் உருவாகும் நீராவி உடனடியாக வெளியே கொண்டு செல்லப்படுவதே இதற்குக் காரணம் அவை முழுமையான தொடர்பில் இல்லை கீழ் மேற்பரப்புமேற்பரப்புக்கு அருகிலுள்ள நீராவி கட்டத்திற்கான நேரம் மிகவும் சிறியது எனவே தொடர்பு நேரம் சிறியது மேலும் வெப்பக் கடத்துத்திறன் மிகவும் சிறியது நீங்கள் மூன்றாம் கட்டத்தை அடைந்தவுடன் வெப்பப் போக்குவரத்து குணகம் குறையத் தொடங்கும் மற்றும் இங்கே கொதிநிலை வளைவை நான் வைத்தேன் அதன்பிறகு என்ன நடக்கிறது என்றால் கீழே உள்ள மேற்பரப்பு இப்போது திரவத்துடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கிறதா அல்லது நீராவி கட்டத்துடன் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியாத நிலை மாறுகிறது அது நீராவி மற்றும் திரவ கட்டத்திற்கு இடையே நிலையான மாறுதலாக இருக்கும் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் குறைந்து கொண்டே போகும் ஏனெனில் அது தொடர்ந்து மாறுவதால் திரவத்திற்கும் திடப்பொருளுக்கும் இடையே இருக்கும் நேரம் அல்லது தொடர்பு நேரம் சிறியதாக இருக்கும் மாற்ற நிலையிலும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் குறைந்து கொண்டே இருக்கும் எனவே அதாவது மாற்றம் நிலை மேக்சிமா முதல் மினிமா வரை இது மாறுதல் நிலை மற்றும் கடைசி நிலை என்பது படல கொதிநிலை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த கட்டத்தில் போதுமான அளவு வெப்பம் வழங்கப்படுகிறது கொள்கலனின் அடிப்பகுதி இப்போது ஒரு நீராவி படலத்தால் நிரப்பப்படும் எனவே வெப்பநிலை வேறுபாடு கணிசமாக அதிகமாக இருப்பதால் கீழ் மேற்பரப்புடன் தொடர்பு கொள்ளும் எந்த திரவமும் உடனடியாக அதன் நீராவி நிலைக்கு மாற்றப்படும் எனவே கீழ் மேற்பரப்பு எப்போதும் திரவத்தின் நீராவி கட்டத்துடன் தொடர்பில் இருக்கும் முதன்மை வெப்பப் போக்குவரத்து என்பது நீராவி கட்டத்தின் கடத்துத்திறன் காரணமாகும் நீராவி உருவாகும் மற்றும் அவை அனைத்தும் சரியாக வெளியேறும் அதுதான் பொறிமுறை மற்றும் அதனால் அந்த கட்டத்தில் கொதிநிலை வளைவு இருக்கும் நீங்கள் வழங்கும் வெப்பத்தை மேலும் அதிகரிக்க நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டை அதிகரிக்கிறீர்கள் இது Ts Tsat மற்றும் நிகர அளவு எடுத்துச் செல்லப்படும் வெப்பப் பாய்ச்சல் வெப்பநிலை வேறுபாட்டின் அதிகரிப்புடன் அதிகரிக்கும் எனவே இந்த அடிப்பகுதி மினிமா என்று அழைக்கப்படுகிறது இது வரலாற்று நோக்கங்களுக்காக லைடன்ஃப்ரோஸ்ட் புள்ளி என்று அழைக்கப்படுகிறது எனவே கொதிக்கும் நீரை சூடாக்குவதைப் பார்க்கும்போது திடீரென்று நீராவி கட்டம் உருவாகிறது என்பது நமக்குத் தெளிவாகத் தெரிந்தாலும் உண்மையில் அது தெளிவாகத் தெரியவில்லை நீங்கள் உண்மையில் மிகவும் உன்னிப்பாகக் கவனித்தால் இந்த கடுமையான கலவையை நீங்கள் காணலாம் இதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது அடுத்த முறை நீங்கள் உங்கள் ஹாஸ்டலுக்குச் செல்லும் போது தண்ணீர் கொதிக்கும் போது உங்கள் சமையலறை அனுமதிக்கப்பட்டதா என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் அனுமதித்தீர்களா என்று சொல்லுங்கள் நீங்கள் உண்மையில் தண்ணீர் கொதிப்பதைப் பார்க்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சிறிய குமிழ்கள் வந்து மெதுவாக அவை மேற்பரப்புக்கு வரும் அவை வெடித்துச் செல்லும் சிறிது நேரத்திற்குப் பிறகு நீங்கள் தொடர்ந்து வெப்பத்தை வழங்கும்போது தீவிரமான நீராவிகள் உருவாகுவதைக் காண்பீர்கள் மேலும் இந்த பெரிய குமிழ்கள் மேற்பரப்பில் வந்து வெடிக்கத் தொடங்கும் மேல்புறம் தட்டையாக இருக்காது அதிக வீரியமான நீராவிகள் உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே அது உண்மையில் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை ஆகும் இது அணுக்கரு கொதிநிலையாகும் அங்கு தீவிரமான நீராவி உருவாகிறது மற்றும் படல கொதிநிலை என்பது பெரும்பாலான திரவம் ஏற்கனவே போய்விட்டதை நீங்கள் பார்க்கும் நிலையாகும் ஏற்கனவே நீராவியாக மாற்றப்படுவதால் சிறிது திரவம் மட்டுமே உள்ளது எனவே அடிப்பகுதி இப்போது நீராவிகளால் நிரப்பப்படும் பொதுவாக நீங்கள் இந்த நிலையை அடைய விரும்ப மாட்டீர்கள் பெரும்பாலும் நீங்கள் தண்ணீரை சூடாக்கும்போது நீங்கள் ஒருபோதும் அடிப்பகுதியை அடைவதற்கான நிலையை அடைய விரும்ப மாட்டீர்கள் ஏனெனில் நிரப்பும் வெப்பநிலை வேறுபாடு அதிகமாக இருக்கும் இது மிகவும் சாதகமான நிலை அல்ல நீங்கள் லைடன்ஃப்ரோஸ்ட் புள்ளியைத் தொடவே மாட்டீர்கள் எனவே வழக்கமாகச் செய்யப்படுவது என்னவென்றால் திரவம் இந்த அதிகபட்ச அளவை அடைந்தவுடன் ஒரு திரவத்தை கொதிக்க வைப்பதற்கான சிறந்த வழி நீங்கள் மெதுவாக கொதிக்கும் ஓட்டத்தின் அதிகபட்சத்தை அடைந்து நிலையான ஃப்ளக்ஸ் பராமரிக்க மற்றும் நீங்கள் இங்கே அடைய அதை பராமரிக்கிறீர்கள் இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் நீங்கள் தொடர்ந்து வெப்பப் பாய்ச்சலை வழங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் சென்று இந்த வளைவின் மறுமுனையை அடைகிறீர்கள் மேலும் பெரும்பாலான விஷயங்கள் கொதிக்கவைக்கப்படுவதை உறுதிசெய்கிறீர்கள் லைடன்ஃப்ராஸ்ட் புள்ளியை ஒருபோதும் அடைய விரும்பவில்லை ஏனெனில் அது அதிக ஆற்றலை வீணடிக்கிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் பீக்கரில் திரவம் இருப்பதாகவும் இங்கு நீராவி குமிழி இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் இதேபோன்ற சூழ்நிலையைப் பெறலாம் எங்களிடம் நீராவி திரவம் உள்ளது இப்போது மாற்றம் நடக்கும் பகுதியில் மேற்பரப்புக்கும் செறிவூட்டலுக்கும் அல்லது கொதிநிலை வெப்பநிலைக்கும் இடையிலான வெப்பநிலை வேறுபாடு மிகவும் அதிகமாக உள்ளது இங்கு வரும் எந்த திரவமும் இப்போது கிட்டத்தட்ட உடனடியாக நீராவி கட்டமாக மாற்றப்படும் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அது ஒரு நீராவி கட்டமாக மாற்றப்படும் என்பது இன்னும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகமாக இல்லை எனவே நீராவிகள் உருவானவுடன் நீராவிகள் இப்போது அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன என்ன நடக்கிறது என்றால் இந்த திரவம் அல்லது மேற்பரப்புடன் இருக்கும் நீராவியின் தொடர்பு நேரம் குறைவாக இருக்கும் எனவே இந்த பகுதியில் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவு குறிப்பிடத்தக்கதாக இருக்காது அதனால்தான் வெப்பப் போக்குவரத்து குணகம் உண்மையில் குறைகிறது எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் என்பது ஒரு கற்பனையான அளவு அது ஒரு பிரதிநிதி எண் அது எவ்வளவு வெப்பம் கடத்தப்படுகிறது என்பதைக் கூறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கு கடத்தப்படும் வெப்பத்தின் அளவு குறிப்பிடத்தக்கதாக இல்லை ஏனெனில் மேற்பரப்பில் திரவம் மற்றும் நீராவியின் நிலையான பரிமாற்றம் உள்ளது திரவம் சூடாகிறது மேலும் வெப்பப் போக்குவரத்து குணகம் உண்மையில் ஏன் குறைகிறது வெப்பப் போக்குவரத்து குணக வடிவம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிடத்தில் வரைவேன் அது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் 𝜟T ஆல் பெருக்கப்பட வேண்டும் இப்போது நான் qs மற்றும் 𝜟T ஐ வரைந்தால் அடிப்படையில் இதன் தன்மை நன்றாக உள்ளது எனவே இப்போது என்ன நடக்கிறது என்பதுதான் h என்பது உண்மையில் கொதிக்கும் டெர்மிலிருந்து நேரடியாகக் கணக்கிடப்படலாம் நான் h மற்றும் 𝝙T க்கு வரைவேன் என்ன நடக்கிறது என்றால் வளைவுப் புள்ளி வரை இதை b என்று அழைத்தால் வளைவுப் புள்ளி வரை வெப்பப் போக்குவரத்து குணகம் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் இயற்பியல் பொறிமுறையைச் செய்தபின் திரவமானது மேற்பரப்புடன் தொடர்பில் உள்ளது

அதிக வெப்பக் கடத்துத்திறன் கொண்டது எனவே அந்த இடத்திற்கு அதிக வெப்ப போக்குவரத்தை இது செயல்படுத்துகிறது ஆனால் அது ஊடுருவல் புள்ளியைத் தொடும் போது 𝜟T ஐ அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் பெறும் ஆஃப்செட்டுடன் ஒப்பிடும்போது மேற்பரப்புடன் நீங்கள் கொண்டிருக்கும் தொடர்பின் அடிப்படையில் ஆஃப்செட் அதிகமாக உள்ளது எனவே qs இப்போது இரண்டின் செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் வெப்பநிலை வேறுபாடு இருக்கும் எனவே நான் இங்கே ஃப்ளக்ஸை அதிகரிக்க விரும்பினால் இப்போது இங்கு ஃப்ளக்ஸ் அதிகரிப்பது 𝜟T இன் அதிகரிப்பால் தான் அன்றி வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் அதிகரிப்பால் அல்ல இப்போது இதற்கு இடையே போட்டி உள்ளது எனவே நான் இப்போது ஃப்ளக்ஸைப் பார்த்தால் ஃப்ளக்ஸின் அதிகரிப்பு வெப்பநிலை வேறுபாட்டின் அதிகரிப்பு மற்றும் வெப்பப் போக்குவரத்து குணகம் குறைவதற்கு இடையிலான போட்டியின் காரணமாகும் மேலும் தொடர்பு முற்றிலும் திரவமாக இல்லாததால் அது முற்றிலும் நீராவி அல்ல எனவே இரண்டின் கலவையும் இருக்கப் போகிறது அதனால் வெப்பப் போக்குவரத்தின் அளவு குறையப் போகிறது என்பதே நிகர விளைவு நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் வளைவு புள்ளியில் நீங்கள் அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து குணகம் இருக்கும் இடத்தை அடைவீர்கள் மேலும் வெப்பப் போக்குவரத்து குணகம் இந்த இடத்தைக் குறைக்கத் தொடங்கும் இப்போது C ஐ அதிகபட்ச புள்ளியாக வைக்கிறேன் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் குறைவதைத் தாங்க முடியவில்லை எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் C இப்போது இந்த இடத்தில் குறைகிறது எனவே 𝜟T யின் எந்த அதிகரிப்பும் வெப்பப் போக்குவரத்தின் ஓட்டத்தை அதிகரிக்கப் போவதில்லை நான் இந்த புள்ளியை D என்று அழைத்தால் லைடன் ஃப்ரோஸ்ட் பாயிண்ட் வரை லைடன்ஃப்ராஸ்ட் புள்ளியின் அடிப்பகுதி முழுவதும் நீராவி படலத்தால் மூடப்பட்டிருக்கும் வரை வெப்பப் போக்குவரத்து குணகம் குறைந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு ஒற்றை கட்ட அமைப்பு என்பதால் கீழே வரும் எந்த திரவமும் உடனடியாக நீராவி கட்டமாக மாற்றப்படுகிறது கீழ் மேற்பரப்பின் மேல் எப்போதும் இருக்கும் நீராவி படலம் இருக்கும் எனவே இப்போது இது ஒரு ஒற்றை கட்ட வெப்ப போக்குவரத்து செயல்முறை எனவே நீங்கள் வெப்பநிலை வேறுபாட்டை அதிகரிக்கும்போது வெப்பப் போக்குவரத்து வெறுமனே அதிகரிக்கும் இங்கு பல கட்டங்கள் இல்லை கட்ட மாற்றம் உள்ளது ஆனால் இப்போது திரவத்தில் வெப்பமாக இருக்கும் கொள்கலனின் கீழ் மேற்பரப்புடன் தொடர்பு கொண்ட பல கட்டங்கள் இல்லை இந்த வகையான வெப்பப் போக்குவரத்து குணகத்தை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் கீழ் மேற்பரப்பை நிலையானதாக பராமரிக்க விரும்பினால் இப்போது நீங்கள் கீழ் மேற்பரப்பில் வெப்பத்தை வழங்குகிறீர்கள் இப்போது கீழ் மேற்பரப்பில் கொடுக்கப்பட்ட அனைத்து வெப்பமும் திரவத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் உங்களிடம் பல கட்டங்கள் இருப்பதால் அது நடக்காது உங்களால் அதைக் கட்டுப்படுத்த முடியாது உங்களிடம் பல கட்டங்கள் உள்ளன இப்போது நீங்கள் கட்டங்களில் மாறியுள்ளீர்கள் நீங்கள் ΔT நிலையானதாக வைத்திருக்க முடியாது அனைத்து திரவமும் இப்போது வெப்பமடைந்து நீராவி கட்டமாக மாற்றப்படும் வரை திரவமானது Tsat வெப்பநிலையில் தொடர்ந்து இருக்கும் நீராவி வெப்பநிலை மட்டுமே உள்ளூர் வெப்பநிலை Tsat க்கு மேல் செல்லும் ஆனால் அவை சென்றுவிடும் எனவே அனைத்து திரவமும் நீராவி கட்டத்தில் சரியாக வெளியேறும் வரை திரவமானது இன்னும் Tsat வெப்பநிலையில் தொடர்ந்து கொதிநிலையில் இருக்கும் எனவே அடுத்த 5 நிமிடங்களில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் முதலில் அங்கு செல்வதற்கு வழி இல்லை ஆளுமை சமன்பாடுகளை எழுதுவது அவ்வளவு எளிதானது அல்ல எனவே பகுப்பாய்வு தீர்வைப் பெற வழி இல்லை எனவே கிடைக்கக்கூடிய சில தொடர்புகள் உள்ளன நீங்கள் வெற்று வெப்பச்சலனம் அதாவது நிலை 1 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த தொடர்புகளில் சிலவற்றை நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம் எனவே நாங்கள் ஏற்கனவே அறிந்தவற்றில் உருவாக்கப்பட்ட தொடர்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் ஏற்கனவே இயற்கையான வெப்பச்சலன பிரச்சனை பற்றி பார்த்தோம் எனவே நியூக்ளியேட் கொதிநிலையைக் கொண்டிருக்கும் இரண்டாவது நிலை எனவே ரோஸ்நவ் தொடர்பு என்று ஒன்று உள்ளது எனவே இப்போது இந்த தொடர்பு அடிப்படையில் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் என்ன அதிகபட்ச புள்ளி என்ன என்பதை உங்களுக்கு வழங்குகிறது ஏனெனில் இது உங்கள் செயல்பாட்டு புள்ளியில் இருந்து முக்கியமானது நீங்கள் திரவ மொமென்டை சூடாக்க விரும்பினால் நீங்கள் அதிகபட்ச அளவைத் தொடும் இடத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் நிலையை பராமரிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே கொதிக்கும் வளைவு எந்த அதிகபட்சத்தை அடையப் போகிறது என்பதைக் கணிப்பது முக்கியம் இது 𝞵 l o v 𝞼 ½ C ஆகும் CpΔT hf என்றால் என்ன ஏனெனில் இது பரிமாணமற்ற அளவு சரியானது அது ஜேக்கப் எண் எனவே இது ஜேக்கப் எண் மற்றும் பாண்ட் எண் எங்கே சமன்பாடு இங்கே உள்ளது அதை நீங்கள் பாண்ட் எண்ணாக மாற்றலாம் எனவே பரிமாணமற்ற அளவுகள் உண்மையில் இங்கே உள்ளன இந்தச் சமன்பாடு அப்படித்தான் உருவானது எனவே மறு செயல்பாட்டு வடிவம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அறிய பரிமாணமற்ற அளவுகள் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் படலக் கொதிநிலையில் நஸ்செல்ட் எண் அதன் உருளைக் குவளையாக இருக்க வேண்டும் என்று அனுமானித்து C 𝞺l 𝞺v C 𝞺v v Tsat ¼ என கொடுக்கப் படுகிறது எனவே அதுதான் தொடர்பு படல கொதிக்கும் கட்டத்தில் நஸ்செல்ட் எண் நான் இங்கே ப்ரைம் போட்டிருக்கிறேன் என்றால் நான் பிரைம் போட்டதற்கான காரணம் வெப்பநிலை வேறுபாட்டைப் பொறுத்தது எனவே அது எல்லையில் உள்ள வெப்பப் போக்குவரத்தின் கடத்தல் முறையாக இருக்கலாம் அல்லது வெப்பப் போக்குவரத்தின் கதிர்வீச்சு முறையையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் உங்களிடம் வெப்பப் போக்குவரத்தின் கதிர்வீச்சு முறையும் இருந்தால் நீங்கள் பெறும் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து குணகம் hbar 4 3 வெப்பச்சலனம் hbar கதிர்வீச்சு hbar 43 ஆக இருக்கும் எனவே இது நேரியல் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே hbar கதிர்வீச்சு என்பது Σσ Ts 4 Tsat 4 Ts Tsat என வரையறுக்கப்படுகிறது எனவே இது நாம் வரையறுத்த விதத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது இது h ΔT க்கு சமமான ஃப்ளக்ஸில் இருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கதிர்வீச்சு காரணமாக வெப்பப் போக்குவரத்து குணகத்தை வரையறுக்க அந்த வரையறையைப் பயன்படுத்தவும் எனவே Σσ என்பது ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் நிலையானது அல்ல மேற்பரப்பு இழுவிசை σ என்பது ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் மாறிலி எனவே இது படலத்திற்கு மேலே உள்ள கீழ் மேற்பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையிலான நிகர கதிர்வீச்சு பரிமாற்றமாகும் படல கொதிநிலை கட்டத்தில் ஒரு படலம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீராவி கட்டத்திற்கு சற்று மேலே இருக்கும் கீழ் மேற்பரப்புக்கும் தண்ணீருக்கும் இடையே கதிர்வீச்சு பரிமாற்றம் இருக்கலாம் எனவே அந்த கதிர்வீச்சு பரிமாற்றமானது Σ எனும் உமிழ்வு σ Ts 4 Tsat 4 ஆகும் எனவே இந்த அளவு இருந்தால் நீங்கள் வெப்ப போக்குவரத்து குணகத்தையும் கணக்கிட முடியும்